வணக்கம் அனைவரும் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த என் எல் மூக் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கப்படுகிறார்கள் நான் கான்பூர் மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் துறையைச் சேர்ந்த பேராசிரியர் டி ரவிச்சந்திரன் நாம் இந்த பாடத்திட்டத்தின் மூன்றாவது வாரத்தில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட மூன்றாவது வாரத்தின் நடுப்பகுதியில் இருக்கிறோம் ஏற்கனவே மூன்று விரிவுரைகள் பழக்கவழக்கங்களின் கீழ் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த வாரம் பிரத்தியேகமாக நான் பழக்கவழக்கங்களில் கவனம் செலுத்துகிறேன் ஏனென்றால் அறிமுக சொற்பொழிவில் நான் உங்களுக்குச் சொன்னது போல் நீங்கள் உருவாக்கும் பழக்கம் உங்கள் தொழிலையும் உங்கள் வாழ்க்கையையும் உருவாக்கப் போகிறது அல்லது பாதிக்கப் போகிறது எனவே நாம் பழக்கவழக்கங்கள் முக்கியத்துவம் மற்றும் எல்லாவற்றையும் பற்றி பேசி வருகிறோம் குறிப்பாக இந்த விரிவுரையில் கெட்ட பழக்கங்களை நம்மால் ஏன் நிறுத்த முடியவில்லை என்பதற்கான காரணங்களில் நான் கவனம் செலுத்தப் போகிறேன் குறிப்பாக உணர்ச்சிபூர்வமானவை நான் உங்களுக்கு வழங்கிய உணர்ச்சிபூர்வமான முறிவுகள் கெட்ட பழக்கங்கள் எனவே இதை உங்களால் அவ்வளவு எளிதில் உடைக்க முடியாது எனவே இந்த தொகுதியில் நான் அதில் தான் தான் கவனம் செலுத்த விரும்புகிறேன் நான் தொடங்குவதற்கு முன்பு கடந்த விரிவுரையில் நான் என்ன செய்தேன் என்பதற்கான விரைவான சிறப்பம்சங்களை எடுத்துக்கொள்வோம் கடந்த விரிவுரையில் நல்ல பழக்கவழக்கங்களை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தைப் பற்றி நான் விவாதித்தேன் ஏனென்றால் நாம் செய்யும் அனைத்தும் நமது பழக்கம் உருவாவதன் ஒரு பகுதியாக இது நிகழ்கிறது அது படுக்கையிலிருந்து எழுவதோ நீங்கள் காலையில் செய்யும் முதல் விஷயம் மற்றும் இறுதி வரை நீங்கள் அதற்குத் திரும்பிச் செல்லும்போது அதைப் பார்த்தால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய விஷயமும் நீங்கள் எழுந்திருக்கும் விதம் எழுந்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எனவே உங்களிடம் ஒரு கப் காபி குடிக்கிறீர்கள் அல்லது உங்களிடம் அது குடிக்காமல் இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளைப் பார்க்கிறீர்கள் அல்லது நீங்கள் வெறுமனே இசையைக் கேட்கிறீர்கள் அல்லது தியானம் செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் நடந்து செல்கிறீர்கள் வெளியே செல்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் மின்னஞ்சல்களைச் சரிபார்க்கிறீர்கள் அல்லது முகநூல் அல்லது வாட்ஸ்அப்பில் புதுப்பிப்புகளைப் பார்க்கிறீர்கள் அல்லது நீங்கள் தொலைபேசி அழைப்புகளை செய்கிறீர்கள் நீங்கள் எழுந்தவுடன் என்ன செய்கிறீர்கள் பெரும்பாலான விஷயங்கள் வெறும் பழக்கங்கள் தான் பின்னர் உங்கள் துறை கல்லூரிக்குச் செல்லும் பாதை கூட அது மீண்டும் ஒரு வகையான பழக்கமாக மாறுகிறது நீங்கள் அதே பாதையை விரும்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் தொடர்கிறீர்கள் பின்னர் நீங்கள் படுக்கைக்குத் திரும்பும்போது தூங்குவதற்கு எத்தனை தலையணைகளைப் பயன்படுத்துகிறீர்கள் அப்படியானால் நீங்கள் உங்களை போர்த்திக் கொள்கிறீர்களா இல்லையா எனவே நீங்கள் எப்படி படுக்கையில் படுத்துக் கொள்கிறீர்கள் பக்கவாட்டிலா மேல்நோக்கி கீழ்நோக்கி எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் மீண்டும் நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள் எண்ணத்தை அதனுடன் இணைக்கும் ஒன்று ஆனால் பின்னர் மெதுவாக அதை உருவாக்கத் தொடங்கினீர்கள் பின்னர் படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் சில அசைவுகளைச் செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் உடலை அசைக்க வேண்டும் உங்கள் கால்களை நகர்த்த வேண்டும் இதனால் நீங்கள் தூங்க முயல்கிறீர்கள் அல்லது நீங்கள் செயலற்ற நிலையில் இருக்க முடியுமா பின்னர் நீங்கள் தூங்குகிறீர்களா நீங்கள் தூங்கும் போது அடிக்கடி எழுந்திருக்கிறீர்களா அல்லது நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கலாம் எனவே இவை அனைத்தும் உண்மையில் உங்கள் பழக்கத்தின் ஒரு பகுதியாகும் பின்னர் நான் பழக்கம் சுழற்சியைப் பற்றி பேசினேன் இது வகையான சிந்தனை அல்லது தூண்டுதலுடன் தொடங்குகிறது பின்னர் நீங்கள் அதற்கு கொடுக்கும் வினை எதிர்வினையுடன் தொடர்கிறது பின்னர் நீங்கள் ஒரு வெகுமதி அல்லது தண்டனையைப் பெறுகிறீர்கள் இதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் குணத்தையும் ஆளுமையையும் தீர்மானிக்கும் பழக்கத்தை உருவாக்குகிறீர்கள் வாழ்க்கையில் உங்கள் வெற்றி அல்லது தோல்விக்கு பங்களிக்கும் மற்றொரு செயல் அல்லது எதிர்வினை மூலம் இதை மீண்டும் வலுப்படுத்துகிறீர்கள் மாற்றுவதற்கான முடிவைப் பற்றியும் இப்போது நான் உங்களுடன் பேசுகிறேன் நீங்கள் நிறைய கெட்ட பழக்கங்களைக் சேர்த்துள்ளீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் நீங்கள் மாற விரும்புகிறீர்களா அந்த முடிவை உங்களுக்கு எது கொடுக்கும் எனவே அந்த சூழலில் ஆர் நாராயணனின் வழிகாட்டியில் இருந்து ஒரு சிறிய கதையை நான் குறிப்பிடுகிறேன் இதில் ராஜு என்ற கதாபாத்திரம் ஒரு பாவியிலிருந்து ஒரு தியாகி மற்றும் புனிதராக மாற முடிவு செய்கிறார் இப்போது அவரது வாழ்க்கையின் பல தசாப்தங்களை ஒரு வகையான பாவியாக ஒரு திருடனாக கழித்த பிறகும் கூட அந்த மாற்றம் அவருக்கு வருகிறது அவர் சிறையில் கூட கூட சிறிது காலம் இருக்கிறார் மற்றும் இது மிகவும் முக்கியமான தருணத்தில் வருகிறது அதிலிருந்து நாம் கற்றுக் கொள்ளும் பாடம் என்னவென்றால் சூழ்நிலை என்பது உண்மையில் ஒரு மனிதனை உருவாக்கும் ஒன்று அல்ல அது அவரை வெளிப்படுத்துகிறது எனவே நீங்கள் ஒரு பாவியா அல்லது புனிதரா என்பதை சூழ்நிலையே உங்களுக்குத் தெரிவிக்கும் இது உங்களிடம் உள்ள உள் மையத்தை வெளிப்படுத்துகிறது அந்த வகையான மாற்றம் வருகிறது அது உங்களிடம் உள்ள உள்ளார்ந்த மதிப்புக்கு செல்கிறது எனவே அது என்றென்றும் இருக்கும் பின்னர் எழுத்தாளர்கள் குறிப்பாக நவீன எழுத்தாளர்கள் மனிதனைப் பற்றி ஒரு வகையான முரட்டுத்தனமான பார்வையைக் கொண்டிருந்தார் குறிப்பாக வில்லியம் கோல்டிங் என்று நான் கூறி முடித்தேன் பல கதைகளில் மிருகம் நமக்குள் உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார் அதாவது அனைத்து விலங்கு குணங்களும் அனைத்து கெட்ட குணங்களும் தீய குணங்களும் அனைத்தும் நமக்குள்ளேயே உள்ளன என்று அவர் கூறினார் நாராயணன் நாவலை முடித்த பாணியை பார்த்தல் கடவுளும் நமக்குள் இருக்கிறார் என்று அவர் வாதிடுவதாகத் தெரிகிறது எனவே முடிவு கடவுளும் மிருகமும் நல்ல பழக்கவழக்கங்களையும் கெட்ட பழக்கங்களையும் உருவாக்குவதற்கான உருவகம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் எனவே கெட்ட பழக்கங்களையும் நல்ல பழக்கங்களையும் உருவாக்கும் திறன் நமக்குள்ளேயே உள்ளது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் சிலர் மின்னல் நொடியில் தங்கள் பழக்கவழக்கங்களை ஏன் மாற்ற முடிகிறது என்ற அடிப்படை கேள்வியை இப்போது பகுப்பாய்வு செய்வோம் ராஜுவைப் போலவே ஆனாலும் ஆனாலும் அவர் முடிவு செய்ய இரண்டு நாட்களை எடுத்துக்கொண்டார் இருப்பினும் அவர் பழகிய ஒரு பழக்கத்தை அவரால் மாற்ற முடிந்தது சாப்பிடுவதற்கான ஆசையை அவரால் கட்டுப்படுத்த முடிந்தது மற்றவர்களால் யுகங்களானாலும் அதைச் செய்ய முடியவில்லை சிலர் பல ஆண்டுகள் முயற்சித்த பிறகும் அவர்களால் மாற முடியாது சிலர் மின்னல் தருணத்தில் ஒரு நொடி நான் மாறுவேன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் பின்னர் அவர்கள் அதை விட்டுவிடுகிறார்கள் பின்னர் அவர்கள் முற்றிலும் மாறுகிறார்கள் இப்போது எது காரணமாயிருக்கிறது பதில் எங்கே உள்ளது இதற்கு பதில் டோபமைன் என்று அழைக்கப்படும் ஒன்றில் உள்ளது ஆனால் நான் அதற்குச் செல்வதற்கு முன் இப்போது அவை உண்மையில் எப்படி மாற்ற முடியும் அவர்களுக்குத் தேவையான முதல் விஷயம் என்னவென்றால் அது அவர்களின் சுய விழிப்புணர்வின் அளவைப் பொறுத்தது எனவே அவர்கள் தங்களைப் பற்றி எவ்வளவு அறிந்திருக்கிறார்கள் அறிமுக வாரத்தில் எனவே விரிவுரைகளில் ஒன்று உங்கள் சுய விழிப்புணர்வை வளர்ப்பதில் கவனம் செலுத்தியது உங்கள் தகுதிகள் மற்றும் குறைபாடுகள் குறித்து விசாரணை கேள்விகளைக் கேட்பது மற்றும் எது உண்மையில் நல்லது எது உண்மையில் கெட்டது என்பதைப் புரிந்துகொண்டு உங்கள் இலக்குகளைத் தேர்ந்தெடுத்து அதற்கேற்ப செயல்படுவது மேலும் நான் உங்களிடம் உணர்வுகளைப் பற்றியும் பேசினேன் இப்போது சிலர் ஒரு கெட்ட பழக்கத்தை ஒரு கெட்ட பழக்கமாக சரியாக உணர்கிறார்கள் மேலும் இது உண்மையில் தீங்கு விளைவிக்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள் ஆனால் சிலரால் இது ஒரு கெட்ட பழக்கம் என்பதை அடையாளம் காண முடியவில்லை பின்னர் அதன் குறுகிய ஆதாயங்கள் அல்லது வெகுமதிகள் இருந்தபோதிலும் இந்த குறுகிய லாபத்திலிருந்து வெளியே வந்து நீண்ட கால வெகுமதிகளைப் பற்றி சிந்தியுங்கள் இப்போது நமது மூளையின் இந்த பானையை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த வெகுமதிகளில் பெரும்பாலானவை டோபமைனுடன் இணைக்கப்பட்டுள்ளன கெட்ட பழக்கங்களை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கட்டுப்படுத்த முடியும் மற்றும் இப்போது நல்ல பழக்கங்களை வளர்க்க முயற்சி செய்யலாம் டோபமைன் என்பது மனித மூளையின் நரம்பியக்கடத்தியாகும் இது உந்துதல் மற்றும் வெகுமதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது உந்துதல் மற்றும் வெகுமதிக்கு பொறுப்பாகும் என்று அர்த்தம் இது எங்களுக்கு உந்துதல் என்றும் அழைக்கப்படுகிறது மூலக்கூறு இது உண்மையில் வேதியியல் ஆகும் இது மகிழ்ச்சியைத் தூண்டுகிறது நீங்கள் ஒரு வெற்றியைப் பெற்றீர்கள் என்ற உணர்வை நீங்கள் பெறுகிறீர்கள் லாட்டரி கூட உங்கள் மூளையில் ஏதோ தீப்பொறி மற்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக உணர வைக்கிறது என்று நீங்கள் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் எனவே நீங்கள் சென்று வணக்கம் செலுத்துங்கள் நீங்கள் இனிப்பாக இருக்கும் வரை காத்திருந்து அதை மக்களுக்குக் கொடுங்கள் மேலும் மற்றவர்களை மகிழ்ச்சியடையச் செய்கிறது நீங்கள் எதையாவது பற்றி மகிழ்ச்சியாக உணரும்போதெல்லாம் அது வெளியிடப்படுகிறது செய்தார்கள் இப்போது இந்த டோபமைனின் சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால் நீங்கள் ஏதாவது செய்தாலும் அது வெளியிடப்படுகிறது ஒரு நல்ல பழக்கத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு கெட்ட பழக்கத்தின் அடிப்படையில் கூட அது இப்போது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தாது ஏன் வேண்டும் டோபமைன் பற்றி நமக்குத் தெரியும் ஏனெனில் இது மீண்டும் போதை பழக்கத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நல்லது அல்லது கெட்டது அதை உருவாக்குவதில் அது முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக கெட்ட பழக்கங்களைப் பொறுத்தவரை சில மருந்துகள் அதன் உற்பத்தியைத் தூண்டுகின்றன எனவே பயன்பாடு சில மருந்துகள் உண்மையில் மூளையில் டோபமைன் சுரப்பை ஏற்படுத்துகின்றன இது அதிக அளவு செயல்பாட்டிற்கு வழிவகுக்கிறது மற்றும் பரவசத்தை ஏற்படுத்துகிறது எனவே நீங்கள் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கிறீர்கள் டோபமைனைத் தூண்டும் மற்றும் அந்த மகிழ்ச்சியான நிலையை உணர வைக்கும் சில மருந்துகளை நீங்கள் எடுக்க முடிந்தால் ஆனால் அதன் வெளியேற்றம் மனச்சோர்வை ஏற்படுத்தும் அல்லது ஆற்றலைக் குறைக்கும் அதன் வெளியேற்றம் இதைச் செய்வதால் உற்பத்தியைத் தூண்டும் அந்த வகையான மருந்துகளைத் தேட மூளை விரைவாகக் கற்றுக்கொள்கிறது இது போதைக்கு வழிவகுக்கும் இதன் பொருள் என்னவென்றால் இந்த டோபமைனை உற்பத்தி செய்யும் ஒரு வகையான மருந்துக்கு நீங்கள் பழகிவிட்டதால் அது உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியான உணர்வைத் தருகிறது திரும்பப் பெறுதல் அதன் வெளியேற்றம் நீங்கள் ஆற்றல் குறைவாக இருப்பதை உணர வைக்கும் சில நேரங்களில் சிலர் மனச்சோர்வடைகிறார்கள் எனவே இந்த உற்பத்தியைத் தூண்டும் அந்த வகையான மருந்துகளை மூளை தீவிரமாகத் தேடத் தொடங்குகிறது எனவே இதுதான் மூளையில் உள்ள சிக்கல் பின்னர் நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த மருந்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அதை ஒரு போதைக்கு அடிமையான மோசமான நடத்தையாக மாற்றுகிறீர்கள் டோபமைன் உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் செயல்பாடுகளைத் தேடுகிறது ஆனால் விரும்பத்தகாத அனுபவங்களைத் தவிர்க்கவும் இது உங்களைத் தூண்டுகிறது எனவே ஒருபுறம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் செயல்களை உங்களுக்கு வழங்க முயற்சிக்கிறது ஆனால் விரும்பத்தகாத அனுபவத்தைத் தவிர்க்கவும் இது உங்களைத் தூண்டுகிறது எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் வேலையைச் செய்யவில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே முதலாளி உங்களைப் பார்த்து கத்தப் போகிறார் எனவே சக ஊழியர்கள் நீங்கள் இந்த மருந்தை உட்கொள்ளுங்கள் நீங்கள் இந்த பானங்களை உட்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் எனவே நீங்கள் சென்று முதலாளியை எதிர்கொள்ளும்போது அவர் உங்களைப் பார்த்து கத்தினாலும் நீங்கள் அதை உணர மாட்டீர்கள் எனவே அதைப் பற்றி மிகவும் உணர்ச்சிவசப்பட மாடீர்கள் அது உங்களை காயப்படுத்தாது சரி எனவே அதை முயற்சிக்கவும் இப்போது நீங்கள் விரும்பத்தகாத அனுபவங்களைத் தவிர்க்க விரும்புகிறீர்கள் எனவே மீண்டும் நீங்கள் மருந்துகளைப் பயன்படுத்தி அதை உற்பத்தி செய்ய முயற்சிக்கிறீர்கள் எனவே மகிழ்ச்சியைத் தேடுவது போன்ற போன்ற எளிதான சூழ்நிலைகளில் கெட்ட பழக்கங்கள் பொதுவாக உருவாகின்றன இதன் மூலம் நீங்கள் வேதனையான அல்லது உடன்படாத அனுபவங்களைத் தவிர்க்க முடியும் குறைந்தபட்சம் அந்த நேரத்திற்கு இப்போதைக்கு டோபமைன் பற்றி மேலும் புரிந்துகொள்வோம் நாம் அதை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும் என்பதைப் பார்ப்போம் எதிர்ப்பதற்காக நாம் என்ன செய்ய முடியும் குறிப்பாக இந்த போதை பழக்கத்தை உருவாக்கும் வகையில் வெளிப்படையாக இது கடினமாகத் தெரிகிறது ஆனால் அது சாத்தியமற்றது அல்ல உதாரணமாக சோகமான மற்றும் மனச்சோர்வு நேரங்கள் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் என்பதை ஏற்றுக்கொள்வது அதுவே நாம் நமது தாழ்ந்த காலங்களில் இருக்கும்போது கூட இன்பத்தைத் தேடாமல் இருக்க வைக்கும் அவை இயல்பானவை மற்றும் சிறந்த நேரங்களின் மகிழ்ச்சியை அனுபவிக்க அவை தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு முடிவற்ற விடுமுறைகள் இருந்தால் நீங்கள் அவற்றால் வெறுத்துப்போகிறீர்கள் நீங்கள் வேலைக்குச் செல்ல விரும்புகிறீர்கள் மாறாக நீங்கள் விடுமுறை இல்லாமல் வேலை செய்தால் நீங்கள் விடுமுறைக்காக ஏங்குகிறீர்கள் எனவே வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தின் சரியான கலவையாகும் எனவே நீங்கள் எப்போதும் இன்பத்தின் வடிவத்தில் மகிழ்ச்சியை மட்டுமே நாடினால் மேலும் நீங்கள் துக்கத்தைத் தவிர்க்க விரும்பினால் அது உங்கள் மூளையை மேலும் மேலும் கெட்ட பழக்கங்களைத் தேட வைக்கும் அது உங்களிடம் டோபமைனை உருவாக்கும் எனவே சோகமான மற்றும் மனச்சோர்வு நேரங்கள் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் என்பதை ஏற்றுக்கொள்வது நம் மனதில் வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வேதனை அதாவது பெரும் வலி அதற்கு முன்பே வந்தாலும் அது பின்னர் வரும் பரவசத்தின் அனுபவத்தை தீவிரப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மிகுந்த துக்கத்தை அறிந்துகொண்டால் அப்போதுதான் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியைப் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே இதற்கு முன்பு மிகுந்த வலியை அனுபவிக்க உங்களை அனுமதிக்கவும் இதனால் நீங்கள் பின்னர் அதிக மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் பின்னர் நம் மூளைக்கு தானாகவே சொல்லிக்கொடுப்பது மக்கள் அதை சுய ஹிப்னாஸிஸ் என்று அழைக்கிறார்கள் எனவே ஏதோ ஒன்று நல்லது ஒரு வேலை எளிதானது ஏதோ ஒன்று நமக்கு சிறப்பாக வேலை செய்யும் என்று நம் மனதில் எப்போதும் ஏதாவது சொல்லிக்கொண்டிருப்பது இப்போது இந்த விஷயத்தில் மகிழ்ச்சியற்றவராக இருப்பது பரவாயில்லை என்று நம் மூளைக்குச் சொல்வது ஏனென்றால் நீங்கள் அதைச் சொல்லலாம் எனக்கு அது வேண்டும் இதனால் நான் பின்னர் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் எனவே இது பரவாயில்லை நான் மகிழ்ச்சியற்றவனாக இருக்கிறேன் மனச்சோர்வடைந்துள்ளேன் எனவே நான் அதை அனுபவிப்பேன் இதனால் பின்னர் வரும் மகிழ்ச்சியான தருணங்களை நான் அனுபவிப்பேன் நான் மனச்சோர்வடைந்துவிட்டேன் நான் போதைக்கு செல்வேன் அல்லது வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நான் வெறுமனே நிறுத்துவேன் நான் தனியாக நடந்து செல்வேன் நான் என்னை அவமானப்படுத்திக் கொள்வேன் பின்னர் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று நினைப்பதற்குப் பதிலாக இப்போது நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த விஷயம் என்னவென்றால் சோதனை தருணங்கள் இருந்தபோதிலும் நீங்கள் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பீர்கள் என்பதை மனதில் வலுப்படுத்துவது உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இது ஒரு சோதனை நேரமாக இருந்தாலும் நான் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருப்பேன் எதுவும் உங்களை பாதிக்காது மற்றும் மொத்தத்தில் எதிர்காலத்திற்கான நிறைவான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை கற்பனை செய்ய முயற்சிக்கவும் இதனால் மூளை அந்த விஷயங்களைத் தேடுவதைக் குறைக்கும் அது உங்களை கெட்ட பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள வைக்கும் பின்னர் நீண்ட காலத்திற்கு உங்களை அவர்களுக்கு அடிமையாக மாற்றும் எனவே நீங்கள் சில கெட்ட பழக்கங்களைப் பயன்படுத்தி டோபமைனை உற்பத்தி செய்யும் எதிர்மறையான போக்கில் இருக்கும்போதெல்லாம் இந்த விஷயங்களைப் பற்றி சிந்தியுங்கள் இப்போது உணர்ச்சிபூர்வமான முறிவுகளிலிருந்து பொதுவாக வெளிவரும் மகிழ்ச்சியற்ற தன்மையில் கவனம் செலுத்துவோம் இப்போது நான் இதற்குச் செல்வதற்கு முன் நமது மனித மூளையின் மற்றொரு சுவாரஸ்யமான உளவியல் அம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மற்றும் மற்றும் ஒரு பணியை முடிப்பது அல்லது முடிக்காதது ஆகியவற்றின் அடிப்படையில் வேலை செய்யும் மூளையின் மூளையின் போக்கு ஜீகார்னிக் விளைவு என்று அழைக்கப்படும் இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஜீகார்னிக் விளைவு முடிக்க வேண்டிய கட்டாயத் தேவையை எடுத்துக்காட்டுகிறது அது முடிக்க வேண்டிய ஒரு ஒரு தேவை அடைய வேண்டிய தேவையைப் போலவே இது நிறைவு செய்ய வேண்டிய தேவை இப்போது முடிக்க வேண்டிய தேவை என்பது என்ன ஒரு பணி தொடங்கப்பட்டவுடன் அதை முடிக்க வேண்டிய அவசியம் அதன் முழுமையின்மை மூளையில் ஊடுருவும் எண்ணங்களுக்கு வழிவகுக்கிறது இது நபர் பணியை முடிக்க திரும்பும்போது மட்டுமே நிறுத்த முடியும் இதன் பொருள் நீங்கள் ஒரு பணியைத் தொடங்கி பின்னர் அதை இடையில் எங்காவது விட்டுவிட்டால் நீங்கள் சென்று வேறு பணியைத் தொடங்குங்கள் இப்போது நீங்கள் இந்தப் பணியைச் செய்யும்போது முழுமையடையாத முந்தைய ஒன்றின் எண்ணங்கள் வந்து உங்கள் மூளையை கடத்துகின்றன நீங்கள் திரும்பிச் சென்று பணியை முடிக்கும் வரை அது தொடர்ந்து வரும் நீங்கள் எடுத்த மற்ற பணியில் நீங்கள் கவனம் செலுத்த முடியாது எனவே இந்த விளைவு இது ஜீகார்னிக் விளைவு என்று அழைக்கப்படுகிறது முடிக்கப்படாத பணிகள் நீங்கள் முடிக்கும் வரை உங்கள் மனதில் இருக்கும் இதனால் தான் உணர்ச்சி ரீதியான முறிவுகள் நீண்டகால மகிழ்ச்சியற்ற தன்மைக்கு காரணமாக உள்ளன ஏன் பல பணிகள் உதாரணத்திற்கு ஒருவருக்கொருவர் காதலிக்கும் ஒரு பையன் மற்றும் பெண்ணின் நிலைமையை எடுத்துக்கொள்வோம் பின்னர் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினர் அவர்கள் சுமார் மூன்று ஆண்டுகளாக ஒரு உறவில் இருந்தனர் என்று சொல்லலாம் அவர்கள் பல விஷயங்களைத் திட்டமிட்டனர் அவர்கள் குழந்தைகளைப் பெறத் திட்டமிட்டனர் அவர்கள் வேறு இடத்திற்குச் செல்லத் திட்டமிட்டனர் அவர்கள் ஒரு வகையான காரை வாங்கத் திட்டமிட்டனர் இப்போது அவர்களின் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாகச் செய்யப்பட்ட இந்த திட்டமிடல் அனைத்தும் மனதளவில் கூட செய்யப்படுகிறது மற்றும் ஏற்கனவே சில விஷயங்கள் தொடங்கிவிட்டன இப்போது அவை முழுமையடையாமல் உள்ளன ஒரு நபர் எந்த காரணத்திற்காகவும் மற்ற நபரை விட்டு வெளியேற முடிவு செய்யும் நாள் ஒருவர் மற்றவரை விட்டுச் செல்லும்போது ஏன் என்று மற்றவர் யோசித்துக்கொண்டே இருக்கிறார் அவள் ஏன் என்னை விட்டுச் சென்றாள் இந்தப் பையன் ஏன் என்னை விட்டுச் சென்றான் என்று அந்தப் பெண் நினைத்தாள் மற்ற பெண் அழகாக இருக்கிறாரா அவள் மிகவும் புத்திசாலி அல்லது நான் அவரை போதுமான அளவு நேசிக்கவில்லையா என்ன தவறு நடந்தது இப்போது இந்த விஷயங்கள் அனைத்திலும் ஒரு வகையில் இந்த ஜீகார்னிக் விளைவு நடக்கிறது எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் பழைய தருணங்களுக்குச் செல்கின்றன ஏனெனில் வழங்கப்பட்ட பல வாக்குறுதிகள் முழுமையடையாமல் உள்ளன இந்த வார்த்தையை யார் கொடுத்தது எனவே இது ரஷ்ய உளவியலாளரான ப்ளூமா ஜிகார்னிக் அவர் முதலில் தனது பத்தொன்பது இருபத்தி ஏழு முனைவர் ஆய்வறிக்கையில் ஜீகார்னிக் விளைவை விவரித்தார் பின்னர் சைக்விக்கி காமில் இருந்து நாம் பெறும் எளிய வரையறை அது ஜீகார்னிக் விளைவு என்பது ஒரு காலத்தில் பின்பற்றப்பட்டு முழுமையடையாத ஒரு குறிக்கோளைப் பற்றிய ஊடுருவும் எண்ணங்களை அனுபவிக்கும் போக்கு தானியங்கி அமைப்பு புதிய இலக்குகளில் கவனம் செலுத்தக்கூடிய நனவான மனதை சமிக்ஞை செய்கிறது முந்தைய செயல்பாடு முழுமையடையாமல் விடப்பட்டது நாம் தொடங்குவதை முடிப்பது மனித இயல்பு என்று தோன்றுகிறது அது முடிக்கப்படாவிட்டால் நாம் முரண்பாட்டை அனுபவிக்கிறோம் எனவே முரண்பாடு என்பது ஒற்றுமையின்மையாகும் எனவே நாம் முற்றிலும் குழப்பத்தில் இருப்பதாக உணர்கிறோம் உணர்ச்சி ரீதியாக மன ரீதியாக சில சமயங்களில் கூட ஏதோ ஒன்று நம்மைத் துன்புறுத்துவதாக உடல் ரீதியாக உணர்கிறோம் மற்றும் ஓ அது இன்னும் விடப்படவில்லை என்று நம் மனதில் வரும் எண்ணங்கள் மேலும் முடிக்கப்பட்ட ஒன்றைப் பற்றிய சிந்தனையை விட நாம் நினைவில் கொள்வோம் இந்த ஜீகார்னிக் விளைவின் மற்றொரு உட்குறிப்பு இதுதான் முழுமையடையாத பணிகளை முழுமையடையாத செயல்பாடுகளை நீங்கள் முடிப்பதை விட அதிகமாக நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்வீர்கள் உண்மையில் சில நேரங்களில் நீங்கள் முடித்த பணியை கூட நினைவில் வைத்திருக்க மாட்டீர்கள் இப்போது உணர்ச்சிபூர்வமான முறிவுகளை எவ்வாறு கையாள்வது டோபமைன் வழி அதை நாம் எப்படி செய்வது மனது ஒரு உணர்ச்சிகரமான முறிவை ஒரு முடிக்கப்படாத பணியாக கருதுகிறது ஒருவரின் வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையின் இறுதி வரை ஒரு குறிப்பிட்ட கூட்டாளருடன் பல நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டன ஒரு வீடு வாங்குவது அவர்கள் இருவரும் திட்டமிட்டனர் அவர்கள் சென்று பணத்தைக் கொடுத்தனர் அவர்கள் தவணைகளை எவ்வாறு செலுத்துவார்கள் என்று முடிவு செய்தனர் சரி இப்போது அவர்களில் ஒருவர் வெளியேற முடிவு செய்கிறார் விவாகரத்து எடுக்கிறார் இப்போது மீதமுள்ள விஷயம் முற்றிலும் மற்ற நபரின் மீது விழுகிறது அதுவரை அந்த நபர் தவணையை செலுத்துகிறார் பின்னர் வீட்டை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறார் வீட்டை ஆக்கிரமித்த பிறகும் கூட உணர்வு எல்லா நேரத்திலும் இருக்கும் இதை முடிக்க நாங்கள் ஒன்றாகத் திட்டமிட்டோம் பின்னர் அது மற்ற நபர்களின் பங்களிப்புடன் முழுமையடையாது இப்போது உணர்ச்சிபூர்வமான முறிவுகளிலிருந்து வெளியே வருவது பலருக்கு கடினமாக இருப்பதற்கான காரணம் இதுதான் ஆனால் இதற்கு என்ன தீர்வு இருக்க முடியும் இதை நாம் எவ்வாறு சமாளிக்கப் போகிறோம் நீங்கள் டோபமைன் வழியைப் பார்க்கிறீர்கள் இப்போது ஒரே தீர்வு அதற்கு ஒரு குறியீட்டு நிறைவைக் கொடுப்பதுதான் உண்மையில் ஏதேனும் எச்சங்களை எரிப்பது அல்லது புதைப்பது எடுத்துக்காட்டாக நபரின் நினைவகத்தைத் தூண்டும் புகைப்படங்கள் சில வாக்குறுதிகளைக் கொடுத்த கடிதங்கள் அல்லது சம்பந்தப்பட்ட திட்டமிடல் இதைக் குறிக்கும் செய்திகள் எல்லாவற்றையும் எரிக்க முடிந்தால் இதனால் வேலை முடிந்துவிட்டது என்ற உணர்வை மூளை பெறுகிறது இப்போது முடித்தல் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் முடிவின் செய்தி வடிவத்தில் மூளைக்குச் செல்கிறது பின்னர் அது சரி இப்போது நான் தடையின்றி அமைதியாக முன்னேற முடியும் என்று முடிவு செய்கிறது சரி உண்மையில் தம்பதியினர் அல்லது காதலர்கள் முன்பு அடிக்கடி சென்ற அதே இடத்திற்கு திரும்பிச் செல்லாமல் இருப்பது நல்லது எனவே ஒருவர் அடிக்கடி ஒன்றாக இருந்த இடங்களை மீண்டும் சென்று பார்ப்பது டோபமைன் பசி மற்றும் அடுத்தடுத்த அந்நியப்படுதல் மட்டுமே விளைவிக்கும் எனவே இடைவிடாத எண்ணங்கள் உங்கள் மனதில் வரும்போதெல்லாம் மூளை உங்களுக்கு டோபமைன் ஆசையை ஏற்படுத்துவதாகக் கூறுகிறது அந்த இடத்திற்குத் திரும்பிச் செல்லுங்கள் இப்போது அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் திரும்பிச் சென்று ஒரு உணர்வைப் பெறுங்கள் உங்கள் மகிழ்ச்சியான தருணங்களைத் திரும்பப் பெறுங்கள் எனவே நீங்கள் அங்கு செல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அங்கு செல்லும்போது மகிழ்ச்சியான தருணங்களைப் பகிர்ந்து கொண்ட நபர் அங்கு இல்லை என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் அடுத்தடுத்த திரும்பப் பெறுதல் மற்றும் அந்நியப்படுத்தல் நீங்கள் யாருடனும் பேச விரும்பவில்லை ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட நபர் இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறது எனவே ஒரு வித்தியாசமான குறிக்கோள்களுடன் ஒரு வித்தியாசமான வழித்தடத்தைத் தொடங்குவது முக்கியம் உங்களை முற்றிலும் மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள் வேறு குறிக்கோளைக் கொண்டிருங்கள் வேறு நபருடன் அல்லது வேறு செயல்பாட்டுடன் இணைந்திருங்கள் உதாரணமாக ஒரு மனச்சோர்வு நேரத்தில் நீங்கள் அதிகமாக சாப்பிடுகிறீர்கள் பின்னர் நீங்கள் நிறைய எடை அதிகரிக்கிறீர்கள் நீங்கள் உங்களை வெறுக்கத் தொடங்குகிறீர்கள் குறிப்பாக உடல் ரீதியாக நீங்கள் யாரையும் சமூகமாகப் பார்க்க விரும்பவில்லை ஏனென்றால் மக்கள் உங்களை கேலி செய்வார்கள் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் இப்போது புதிய குறிக்கோள்களில் ஒன்று உடற்தகுதியுடன் இருப்பது அல்லது ஆக்கபூர்வமான எழுதுதலை முயற்சிப்பது கவிதைகளை எழுதுவது மிகவும் மோசமான தருணத்தை கவிதை ரீதியாக ஒரு அழகான தருணமாக மாற்றவும் மற்றவர்களை உங்கள் பார்வையாளர்களாக மாற்றவும் அந்த தருணத்துடன் அனுதாபப்படுங்கள் இதனால் மாற்றம் மீண்டும் உங்களை மிதமிஞ்சியதாக ஆக்குகிறது பின்னர் முழுமையடையாததாகத் தோன்றும் அனைத்து இடைவிடாத செயல்பாடுகளையும் முடிக்க முடியும் எனவே இது ஒரு புதிய டோபமைன் தொகுப்பையும் வெளியிடும் ஒரு இலக்கை அடையும் ஒவ்வொரு முறையும் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு சிறுகதையை எழுதும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு கவிதை எழுதும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு ஓவியம் வரைக்கும் ஒவ்வொரு முறையும் அல்லது உங்கள் உடற்பயிற்சி அளவை அதிகரிக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் எனவே நீங்கள் எடுக்கும் அல்லது நீங்கள் கற்றுக் கொள்கிறீர்கள் என்று நினைக்கும் எதையும் ஒரு புதிய மொழி நீங்கள் எதைச் செய்தாலும் அதை முடிக்க முயற்சிக்கும்போது டோபமைன் உங்கள் மீட்புக்கு வரும் அது உங்களை நன்றாக உணர வைக்கும் ஆனால் மற்ற நபர் உங்களுக்காக செய்த மோசமான விஷயங்களை நினைவூட்டுவது இழந்த மகிழ்ச்சியான நேரங்கள் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களுக்கான டோபமைன் ஏக்கத்தைக் குறைக்க உதவும் இப்போது இதை மனதில் வைத்து எந்தவொரு உணர்ச்சிபூர்வமான முறிவுகளும் ஏற்பட்டால் இதை முயற்சிக்கவும் முடிவுக்கு வர தலாய் லாமாவின் இந்த எண்ணத்துடன் நான் முடிக்க விரும்புகிறேன் அவர் கூறுகிறார் சில நேரங்களில் நீங்கள் விரும்புவதைப் பெறாதது அதிர்ஷ்டத்தின் அற்புதமான வினை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எதையாவது விரும்புகிறீர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரின் உறவை விரும்புகிறீர்கள் என்று உங்கள் வாழ்க்கையில் இந்த நபரை நீங்கள் உண்மையில் பெற்றிருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கிறீர்கள் ஆனால் மறுபுறம் தலாய் லாமா நீங்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் சில நேரங்களில் நீங்கள் விரும்புவதைப் பெறாதது அதிர்ஷ்டத்தின் அற்புதமான வினை நான் அந்த நபரைப் பெற்றிருந்தால் என் வாழ்க்கை இந்த வழியில் நகர்ந்திருக்காது என்பதை உங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நீங்கள் உணர்கிறீர்கள் நான் இந்த மற்ற நபரைக் கண்டுபிடித்திருக்க மாட்டேன் நான் நடக்க விரும்பிய வேறு விரும்பத்தக்க வழியில் என் வாழ்க்கையை மாற்றியிருக்க மாட்டேன் மீண்டும் சிக்மண்ட் பிராய்ட்டின் மற்றொரு பிரபலமான மேற்கோளை நினைவுகூர அவர் கூறுகிறார் சில நேரங்களில் பின்னோக்கிப் பார்த்தால் அது மோசமான காலங்கள் சரி போராட்டத்தின் காலங்கள் என்று அவர் கூறுகிறார் இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியானதாகத் இருந்தது சரி ஆனால் நாங்கள் போராட்டத்தில் இருந்த நேரத்தில் இது அத்தகைய மனச்சோர்வு தருணம் என்று நாங்கள் எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் நாம் அதிலிருந்து வெளியே வரும்போது நாம் நடத்திய போராட்டத்தைப் பார்க்கும்போது அந்த நேரங்கள் மிகவும் மகிழ்ச்சியானவை என்று தோன்றுகிறது என்று அவர் கூறுகிறார் இந்த இரண்டு எண்ணங்களைப் பற்றி யோசித்து பின்னர் உங்களை போதை பழக்கத்திற்குச் செல்ல வைக்கும் எந்த வகையான உணர்ச்சி சூழ்நிலைகளையும் முதலில் கையாள முயற்சிக்கவும் அதை நிறுத்தி பின்னர் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கி நடைமுறையை மாற்றி வடிவத்தை மாற்றி பின்னர் உங்கள் மூளையை மறுதொடக்கம் செய்ய முயற்சிக்கவும் பின்னர் ஒரு புதிய வாழ்க்கையை மறுதொடக்கம் செய்யுங்கள் அதில் டோபமைன் அதிலிருந்து வெளியே வர உதவுகிறது எனவே இதனுடன் நான் இந்த விரிவுரையை முடிக்கிறேன் பின்னர் நீங்கள் குறிப்பாக புதிய பழக்கங்களை எவ்வாறு வளர்த்துக் கொள்ளலாம் என்பதைத் தொடருவேன் குறிப்பாக நல்லவை மற்றும் அடுத்த சொற்பொழிவில் இந்த ஜீகார்னிக் விளைவு குறித்து மேலும் கூறுவேன்